அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைபடம் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வரவேற்கிறேன் திடப் பொருள்களின் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய வகுப்பில் மிகவும் சிக்கலான முப்பரிமாண பொருள்களைப் பார்ப்போம் அவைகள் பிளேன்களை நோக்கி சாய்ந்திருக்கும்போது அந்தப் படங்களை எப்படி வரையலாம் என்பதைப் பார்ப்போம் உதாரணமாக இங்கே ஒரு பெண்டகோனல் ப்ரிஸம் கிடைமட்ட பிளேன்இல் அடித்தளத்தின் விளிம்பில் வைக்கப்பட்டுள்ளது அடித்தளம் அல்லது அச்சு கிடைமட்ட பிளேன் ஐ பொருத்து சாய்ந்துள்ளது எனவே அடிப்பகுதி என்பது ஒரு பெண்டகோனல் ப்ரிஸம் அதாவது 5 பக்கங்கள் கொண்டது அதன் முழு அடித்தளம் அல்லது அச்சு கிடைமட்ட பிளேன் ஐ பொருத்து சாய்ந்து இருக்கும் இப்போது இந்த அச்சு செங்குத்து பிளேன் அல்லது கிடைமட்ட பிளேன் ஆகியவற்றுக்கு செங்குத்தாக இல்லை எனவே சற்று சாய்ந்த நிலையில் உள்ளது உதாரணமாக நாம் இந்த பெண்டகோனல் ப்ரிஸங்களை ஒரு காட்சியில் எடுத்தால் அச்சு குறிப்பாக முன் பார்வையில் இருக்கலாம் அச்சு கிடைமட்ட பிளேன்இல் சாய்ந்திருப்பதால் செங்குத்து பிளேன் முன் காட்சி ஆகியவற்றில் மட்டுமே நாம் கவனிக்க முடியும் எனவே அந்த முன் பார்வையில் இந்த அச்சு கிடைமட்ட பிளேன்ற்கு சாய்ந்திருப்பதைக் காண்போம் எனவே வரைந்த பிறகு ப்ரிஸம் அந்த வழியில் சாய்ந்திருப்பதைக் காண்கிறோம் நாம் மேல் பார்வையைப் பார்த்தால் அது நமக்கு நேரான பென்டகனை கொடுக்காது அல்லது இதுபோன்ற ஒரு செவ்வகப் பெட்டி கிடைக்கும் அதை எப்படி படிப்படியாக செய்வது இந்த விரிவுரையில் நாம் அதை கற்றுக்கொள்ள போகிறோம் எனவே அந்த சாய்ந்த அச்சில் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்கும் ஒரு பென்டகனை உருவாக்குவோம் எனவே விளிம்பில் ஒன்று அது செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக இருப்பதை உறுதி செய்கிறோம் எனவே இந்த ப்ரிஸம் நம்மிடம் இருந்தால் முதலில் நாம் செய்வது என்னவென்றால் இந்த முழு ப்ரிஸம் இருக்கும் வகையில் நாம் கட்டமைக்க வேண்டும் எனவே மேல் பார்வையில் அது போன்ற ஒரு விஷயத்தைப் பார்ப்போம் எனவே அச்சு ஹெச்பிக்கு செங்குத்தாக உள்ளது பிறகு நாம் என்ன செய்வோம் என்றால் இந்த அச்சு ஒரு சாய்ந்த கோணமாக இருக்கும் வகையில் அதைச் சுழற்றுவோம் எனவே இந்த முழு பொருளும் அந்த திசையில் சாய்கிறது இந்த வழியில் இதை செய்ய வேண்டும் 8 முதலில் கிடைமட்ட பிளேன்இன் மேல் பார்வையில் நாம் ஒரு ஐங்கோணத்தை வரைகிறோம் இந்த விளிம்பு அல்லது மேற்பரப்பு ஒன்று செங்குத்து பிளேன்ற்கு செங்குத்தாக இருக்கும் இப்போது நாம் ப்ரொஜெக்ஷன்ஸ்க்காக இந்த முழு பென்டகனும் இந்த முன் பார்வையில் நாம் பார்த்தால் இந்த கோடு ஒரு விளிம்புடன் மேற்பரப்புடன் ஒத்துப்போகிறது இந்த முழு மேற்பரப்பும் இந்த மேற்பரப்புடன் ஒத்துப்போகிறது அது கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்கிறது எனவே இந்த கோடு ஒத்துப்போகிறது இப்போது நாம் செய்ய விரும்புவது இந்த முழுப் பொருளையும் இந்த திசையில் சுழற்றுவதாகும் அதாவது அடிப்படையில் நாம் கொண்டிருக்கும் அச்சு இடைவிட்டக் கோடுகள் இந்த திசையில் சுழற்றப்பட வேண்டும் எனவே இந்த கோடு அனைத்தும் அந்த திசையில் சுழற்றப்பட வேண்டும் இந்த முழு வரியும் அந்த திசையில் சுழற்றப்பட வேண்டும் இதுவும் அந்த திசையில் தான் அந்த வகையில் இந்த அச்சு அந்த வழியில் செல்லும் எனவே நாம் அதைச் செய்யும்போது முதலில் ஒரு சாய்வான கோணத்தை உருவாக்கும் ஒரு அச்சை வரைகிறோம் ஒருவேளை அது 45 டிகிரி என்றால் முதலில் 45 டிகிரியில் நாம் ஒரு அச்சை வரைகிறோம் இது இந்த புள்ளியில் சுழற்றப்படுகிறது எனவே இந்த புள்ளி எப்போதும் அதில் தங்கியிருக்கிறது இந்த தூரத்திற்கு கவராயம் பயன்படுத்தி இந்த அச்சுக்கு செங்குத்தாக ஒரு வளைவை உருவாக்கி அந்த வரியை இணைகிறோம் இதேபோல் நாம் இந்த முழு விஷயத்தையும் சுழற்றும்போது இந்த a b வரியும் சுழற்றப்படுகிறது அதை செய்ய நாம் என்ன செய்வோம் c 1 முதல் c தூரம் எதுவாக இருந்தாலும் நாம் அதே கோணத்தை உருவாக்குகிறோம் எனவே இது 45 டிகிரி என்றால் இதுவும் 45 டிகிரி கோடு என்று நாம் கருதுவோம் இந்த புள்ளியில் இருந்து அதை வரைவோம் இந்த நீளத்தை இந்த திசையில் மாற்றவும் இதேபோல் இந்த நீளத்தை இந்த திசையில் மாற்றவும் அதேபோல் அந்த நீளத்தை அதே 45 டிகிரி கோணத்தில் இந்த திசையில் மாற்றவும் எனவே முன் பார்வையில் தெரியும் அந்த ப்ரிஸத்தை சாய்க்க வேண்டும் அது முடிந்ததும் இந்த புள்ளிகள் அனைத்தையும் கிடைமட்ட பிளேன்இன் கீழே மாற்றுவோம் எனவே இந்த கோடுகள் அந்த வரிக்கு இணையாக வகையில் இந்த புள்ளிகள் மாற்றப்படுகின்றன இது அதற்கும் மற்றும் b b 1 புள்ளி மற்றும் பலவற்றுக்கும் பொருந்தும் எனவே இந்த வழியில் நாம் இந்த வரிகளை வரைபடமாக்குகிறோம் இந்த புள்ளிகளை வரைபடமாக்குங்கள் அந்த குறுக்குவெட்டுகள் எதுவாக இருந்தாலும் நாம் இந்த பெண்டகோனல் ப்ரிஸத்தை கட்டும் நிலையில் இருப்போம் கண்ணுக்குத் தெரியாத எந்தப் பக்கமும் அந்த வழியில் கோடுகளால் காண்பித்தோம் இது ஒரு தொடர்ச்சியான கோடு எனவே இந்த பெண்டகோனல் ப்ரிஸம் அதன் அச்சு முன் பார்வையில் கிடைமட்ட பிளேன்உடன் சாய்ந்த கோணத்தை உருவாக்குகிறது மற்றும் மேல் பார்வையில் அது தெரிகிறது மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் ஒரு அறுகோண பிரமிடு கிடைமட்ட பிளேன்இல் அதன் அடிப்படை விளிம்புகளில் தொட்டுக் கொண்டிருக்கிறது மற்றும் அதன் அச்சு அல்லது அடித்தளம் கிடைமட்ட பிளேன்ற்கு சாய்ந்து இருக்கிறது எனவே எங்களிடம் ஒரு அறுகோண பிரமிடு உள்ளது மற்றும் அது கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்கிறது 6 பக்கங்களும் இருக்கும் மேலும் இந்த அடிப்படை விளிம்புகளில் ஒன்று அதன் அச்சுடன் கிடைமட்ட பிளேன்ற்கு சாய்ந்துள்ளது எனவே அடித்தளமும் அச்சும் சாய்ந்து விளிம்பும் சாய்ந்திருக்கும் வகையில் நாம் உருவாக்க வேண்டும் எனவே அந்த உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே இது ஒரு அறுகோண பிரமிடு எனவே 6 பக்கம் உள்ளது அந்த 6 பக்கங்களும் ஒரு அறுகோண பிரமிடு எனவே சாய்ந்த அனைத்து முகங்களும் மேல் பார்வையில் தெரியும் எனவே தொடர்ச்சியான வரிகளில் காண்பிப்போம் மற்றும் அதன் ப்ரொஜெக்ஷன்ஸ் முக்கோணம் போல் காட்சியளிக்கும் இந்த வரிகளில் ஒன்று அங்கு ஒத்துப்போகிறது இப்போது அச்சு சாய்ந்திருக்க வேண்டும் எனவே இது அச்சு இதை நாம் சுழற்றுகிறோம் எனவே இந்த அச்சு நாம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சுழல்கிறது என்றால் அது அந்த வழியில் செல்கிறது இந்த நீளத்தை சாதாரணமாக அதற்கு மாற்றவும் இதேபோல் இந்த வரிகளை அந்த வழியில் மாற்றுவது இங்கிருந்து தூரத்தை அளவிடுவது போல ஒரு வளைவை உருவாக்குங்கள் இதேபோல் இங்கிருந்து அந்த தூரம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து ஒரு வளைவை உருவாக்குகிறது எனவே குறுக்குவெட்டு புள்ளி இணைகிறது இதனால் இந்த பகுதி கிடைக்கின்றது இப்போது இந்த புள்ளிகள் அனைத்தையும் கிடைமட்ட பிளேன்இல் மாற்றவும் இதேபோல் இந்த புள்ளிகளை இந்த கிடைமட்ட பிளேன்இல் மாற்றவும் இந்த புள்ளிகள் இந்த மட்டத்தில் வெட்டுகின்றன இப்போது நாம் இந்த திசையில் இருந்து பார்க்கும் போது தெரியும் வரிகளை அடையாளம் காணவும் நாம் a o கோடுகளைப் பார்ப்போம் அதாவது a முதல் o தெரியும் அதேபோல் f o அந்த பகுதியும் தெரியும் எனவே அது இதுதான் நிச்சயமாக a to f இந்த கோடு எதுவாக இருந்தாலும் நாம் பார்க்க முடியும் இப்போது நாம் பார்க்கும் திசையில் இருந்து பார்க்கும் போது a முதல் b மேற்பரப்பும் தெரியும் இதேபோல் f முதல் e மேற்பரப்பு அதனால் f இன் பின்புறம் கூட தெரியும் f முதல்to o மேலும் தெரியும் மற்றும் அந்த e முதல் o கூட தெரியும் எனவே பிரமிட்டில் கூம்பு இப்படி காட்சியளிக்கிறது அதன் பின்புறத்தில் உள்ள மற்ற உள் விஷயங்கள் தெரிவதில்லை எனவே அது அந்த வழியில் செல்கிறது மேலும் இந்த c முதல் d வரியும் கண்ணுக்கு தெரியாததால் அவை இடைவிட்டக் கோடுகள் ஆக இருக்கும் எனவே ஒட்டுமொத்த தோற்றம் நமக்கு முன் பார்வை சாய்ந்த தோற்றத்தை அளிக்கிறது மற்றும் மேல் பார்வை இந்த மறைக்கப்பட்ட வகையான பிரமிட்டை உருவாக்குகிறது இப்போது மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் ஒரு அறுகோண ப்ரிஸம் கிடைமட்ட பிளேன்இல் அதன் அடிப்பகுதியில் ஒரு மூலையுடன் வைக்கப்பட வேண்டும் அதாவது அதன் அடிப்பகுதி அல்லது அச்சு கிடைமட்ட பிளேன்ற்கு சாய்ந்திருக்கும் கிடைமட்ட பிளேன்இல் அமைந்துள்ள புள்ளிகள் என்ன கிடைமட்ட பிளேன் அல்லது செங்குத்து பிளேன்உடன் அச்சு சாய்வாக இருக்கிறதா என்று சிந்தியுங்கள் அந்த அறுகோண ப்ரிஸத்தின் அடித்தளத்தின் மூலை ஹெச்பி இல் உள்ளது எனவே அந்த உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே முதலில் இது ஒரு அறுகோண ப்ரிஸம் சாய்ந்த கோணங்கள் எதுவாக இருந்தாலும் முதலில் ஒரு படத்துடன் தொடங்கவும் பின்னர் பொருத்தமான சுழற்சிகளை நாங்கள் செய்கிறோம் இதனால் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும் எனவே முதலில் ஒரு அறுகோண ப்ரிஸத்தை வரையவும் முன் பார்வையில் அது ஒரு செவ்வகம் போல் தெரிகிறது இந்த முகத்தை நாம் முழுமையாக பார்க்க முடியும் அந்த வழியில் செல்கிறது அச்சு கண்ணுக்கு தெரியாதது அதனால் இடைவிட்டக் கோடுகள் அச்சு அந்த கிடைமட்ட பிளேன்ற்கு சாய்ந்துள்ளது அதை நாம் முன் பார்வையில் மட்டுமே உணர முடியும் எனவே அச்சு இடைவிட்டக் கோடுகள் இந்த வரிகள் அனைத்தையும் மாற்றவும் அதனால் நாம் பார்ப்போம் அந்த தளத்தின் மூலையை நாம் கவனமாகக் கவனித்தால் எப்போதும் கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்க வேண்டும் அதனால்தான் இந்த கிடைமட்ட பிளேன்இல் அதை ஓய்வெடுக்க செய்தோம் இந்த மூலை இன்னும் அந்த கிடைமட்ட பிளேன்இல் உள்ளது எனவே இந்த புள்ளி எப்போதும் அந்த நிலத்தில் உள்ளது இப்போது இந்த புள்ளிகளை முன் பார்வையில் இருந்து இந்த திசையில் இருந்து மேல் பார்வையில் இருந்து திட்டமிடவும் இங்கிருந்து புள்ளிகளை மாற்றவும் அதனால் அது வெட்டும் இந்த திசையில் இருந்து a இடமாற்றம் செய்வோம் அது எங்கோ செல்கிறது இதேபோல் ஒரு a1 அதை மாற்றுகிறது அங்கு a புள்ளிகள் உருவாக்க அந்த இடத்தில் முதல் பார்வையை வெட்டுகிறது b யிலிருந்து நகர்த்தவும் அங்கு அது வெட்டும் புள்ளிகளைக் கண்டுபிடிக்கவும் இதேபோல் அந்த இடத்திற்கு c இணைகிறது d e 1 f 1 இதேபோல் மறுபுறம் ஒரு a e c d புள்ளிகள் இந்தத் தகவலை நமக்குத் தருகிறது நாம் மேல் பார்வையில் இருந்து பார்க்கும்போது இந்த முழு பிளேன்ணும் தெரியும் எனவே நாம் அதை ஒரு அறுகோணமாக பார்க்கிறோம் நாம் இதைப் பார்க்கும்போது இந்த அறுகோணத்தின் பெரும்பகுதி விளிம்புகளைத் தவிர கண்ணுக்குத் தெரியாது எனவே உள் விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாதவை எனவே இது இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது மேலும் இது தெரியும் எனவே தொடர்ச்சியான கோடு உள்ளது இந்த விளிம்புகளும் தெரியும் எனவே தொடர்ச்சியான கோடுகள் மூலம் குறிப்பிடலாம் இன்னும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இது ஒரு அறுகோண பிரமிடு பிரமிடு என்றால் இந்த உச்சம் அல்லது உச்சம் நம்மிடம் உள்ளது மற்றும் அது கிடைமட்ட பிளேன்இல் அதன் முக்கோண முகங்களில் ஒன்று வைக்கப்படுகிறது எனவே எங்களிடம் ஒரு பிரமிடு உள்ளது அது அந்த கிடைமட்ட பிளேன்இல் உள்ளது எனவே முகம் எப்போதும் அந்த கிடைமட்ட பிளேன்னை தொடும் அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது முதலில் அதை அடித்தளத்துடன் கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்கும் வகையில் சுழற்றுவதுதான் எனவே இந்த பிரமிடு அறுகோண பிரமிடு கிடைமட்ட பிளேன்இல் அதன் அடித்தளத்துடன் ஓய்வெடுக்கிறது எனவே மேல் பார்வையில் இந்த அறுகோணத்தை அந்த வகையில் பார்ப்போம் அச்சு o வழியாக செல்கிறது அதை ப்ரொஜெக்ட் செய்யவும் அதனால் முன் பார்வையில் நாம் இந்த கூடுதல் விளிம்புடன் ஒரு முக்கோணமாக பார்ப்போம் நாம் பார்க்கும்போது இந்த முழு விளிம்பும் இங்கே தெரியும் இப்போது இந்த அச்சு கிடைமட்ட பிளேன் உடன் சாய்ந்த கோணத்தை உருவாக்கும் வகையில் சுழற்று மற்றும் விளிம்புகளில் ஒன்று இந்த பிளேன்இல் ஓய்வெடுக்கும் இது தான் அந்த விளிம்பு நான் அதை அந்த திசையில் சுழற்றினால் இந்த o c விளிம்பு தரையில் ஓய்வெடுக்க வேண்டும் எனவே o c நாம் அதை வரைகிறோம் O to c ஐ அளவிடவும் o c அதை வரையவும் இப்போது இதை இந்த வழியில் மாற்றவும் இங்கிருந்து அந்த நீளம் ஒரு வளைவை உருவாக்கும் விஷயத்தை அளவிடவும் இங்கிருந்து இதை அளக்கவும் மற்றொரு வளைவை உருவாக்குங்கள் எனவே அந்த புள்ளி கிடைத்தவுடன் இதை முக்கோணத்தால் இணைக்கவும் இந்த நீளம் நடுவில் உள்ளது என்பதை நாம் அறிந்தவுடன் அதே அழகு அந்த முக்கோணத்தை உருவாக்க நாம் அதை இணைக்க முடியும் ஒருமுறை நாம் இந்த புள்ளி ப்ரொஜெக்ஷன்ஸ் செங்குத்தாக கீழே மாற்றுகிறோம் இதேபோல் எங்களிடம் e b புள்ளிகள் உள்ளன அந்த வழியில் இது ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் அந்த வகையில் நாம் புள்ளி a b c d பின்னர் e புள்ளி மற்றும் f புள்ளி ஆகியவற்றைக் குறிப்பிடலாம் ஏற்கனவே o புள்ளி நாங்கள் அதை மாற்றினோம் அது முடிந்தவுடன் காணக்கூடிய பகுதிகள் எதுவாக இருந்தாலும் இணைப்போம் எனவே a o பகுதி எப்போதுமே தெரியும் b o பகுதியும் தெரியும் எனவே அதை இணைப்போம் இதேபோல் மறுபுறம் e பகுதி தெரியும் அதேபோல் f பகுதி தெரியும் நாம் மேல் பார்வையில் இருந்து பார்க்கும் போது இந்த a முதல் f கோடு எப்பொழுதும் தெரியும் நாங்கள் அதில் சேர்கிறோம் மேலும் c முதல் d கூட தெரியும் அதனால் நாங்கள் அதில் சேர்கிறோம் இப்போது நாம் c இலிருந்து பார்க்கும்போது இந்த புள்ளி e இணைக்கப்பட்டுள்ளது எனவே அதுவும் இதுவும் தெரியும் மீதமுள்ள கோடுகள் எப்போதும் கண்ணுக்கு தெரியாதவை எனவே நாங்கள் அதை கோடுகளால் காட்டுகிறோம் மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் 40 மற்றும் 50 மிமீ பக்கங்கள் கொண்ட செவ்வக பிரமிட்டின் மேல் மற்றும் முன் காட்சிகளை வரையவும் இது செவ்வக பிரமிடு என்பதால் வெவ்வேறு நீளங்கள் கொண்ட பக்கங்கள் 40 மற்றும் 50 மிமீ உள்ளன மேலும் இது 70 மிமீ உயரம் கொண்டது அது ஒரு பிரமிடு என்பதால் கிடைமட்ட பிளேன்இல் அதன் பெரிய முக்கோண முகங்களில் ஒன்றில் படுத்திருக்கும் போது எங்களிடம் எப்போதும் இந்த உச்சம் மற்றும் அடித்தளம் செவ்வக வடிவில் இருக்கலாம் இந்த அடித்தளத்தை உச்சத்துடன் இணைக்கும்போது நான் முக்கோண முகங்களைக் காண்போம் மற்றும் பெரிய முக்கோண முகங்கள் கிடைமட்ட பிளேன்இல் இருக்கும் மேலும் முக்கோண முகத்தின் அடிப்பகுதியின் நீண்ட விளிம்பு கிடைமட்ட பிளேன்இல் இருக்கிறது மற்றும் அது செங்குத்து பிளேன்ற்கு 60 டிகிரியில் சாய்ந்துள்ளது அது மேல் பார்வையில் தெரியும் பிரமிட்டின் உச்சம் செங்குத்து பிளேன்ற்கு அருகில் உள்ளது எனவே நாங்கள் இதை உருவாக்கும்போது முதலில் நிலைமைகளின் அடிப்படையில் பொருள் எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்ய வேண்டும் இந்த கடைசிப் பகுதியில் நீங்கள் கவனமாகப் பார்த்தால் பிரமிட்டின் உச்சம் செங்குத்து பிளேன்ற்குற்கு அருகில் இருப்பது இந்த பிரமிட்டை நாம் எந்த வழியில் திசை திருப்புவது என்று முன்னுரிமை அளிக்கிறது எனவே உச்சம் எப்போதும் செங்குத்து பிளேன்ற்கு அருகில் உள்ளது எனவே இது செங்குத்து பிளேன் என்றால் இது உச்சமாக இருந்தால் அதை அந்த வழியில் கொண்டு வர வேண்டும் அது அந்த வழியில் இருக்கலாம் அது அந்த வழியில் இருக்கலாம் ஆனால் இந்த உச்சம் அந்த வழியில் இருக்க வேண்டும் ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது நாம் பார்க்கும் இரண்டாவது நிபந்தனை முக்கோண முகத்தின் அடிப்பகுதியின் நீண்ட விளிம்பு கிடைமட்ட பிளேன்இல் இருக்கிறது மற்றும் அது மேல் பார்வையில் 60 டிகிரி சாய்ந்துள்ளது எனவே இந்த செங்குத்து பிளேன்உடன் 60 டிகிரி செய்யும் முக்கோண முகத்தின் நீண்ட விளிம்பை நாம் பார்க்கும்போது இந்த பிரமிடு எவ்வாறு சாய்ந்துள்ளது என்பதை நாம் எளிதாக அடையாளம் காண முடியும் எனவே அதைப் பார்ப்போம் முதலில் நாம் பல சுழற்சிகளைச் செய்ய வேண்டியிருக்கும் எனவே ஒரு செவ்வகத்தை வரைந்து கொள்ளும் வகையில் அதைத் தொடங்குவதே எளிதான வழி இது ஒரு பிரமிடு எனவே விளிம்புகள் அங்கு ஒத்துப்போகும் வேறு சில நிறங்களைப் பயன்படுத்துவோம் கருப்பு முன் பார்வை ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒரு பிரமிடு எனவே நாம் அதை ஒரு முக்கோணமாக பார்ப்போம் நாம் இந்த திசையில் பார்க்கும் போது இந்த முக்கோண முகத்துடன் ஒத்துப்போகிறது அதேபோல் இது முக்கோண முகத்துடன் ஒத்துப்போகிறது இப்போது இந்த பகுதியுடன் ஒரு கிடைமட்ட பிளேன்இல் படுத்திருக்கிறது எனவே நாங்கள் என்ன செய்வோம் o to b முதலில் அந்த கிடைமட்ட பிளேன்இல் அதைக் குறிப்பிடுவோம் பின்னர் இந்த புள்ளியை துல்லியமாக அந்த இடத்திற்கு மாற்றவும் பின்னர் இந்த புள்ளிகள் அனைத்தையும் கீழே ப்ரொஜெக்ட் செய்யவும் இதேபோல் இந்த புள்ளிகளைத் ப்ரொஜெக்ட் செய்யவும் அப்போது இங்கு ஒரு பிரமிடு இருக்கும் இந்த வழியில் அது மேல் பார்வையில் தெரிகிறது மீதமுள்ள விஷயங்கள் இடைவிட்டக் கோடுகள் ஆக இருக்கும் அதன் பிறகு நாம் செய்ய வேண்டியது இந்த நீண்ட விளிம்பு செங்குத்து பிளேன்உடன் சாய்ந்த கோணத்தை உருவாக்குகிறது அதாவது அதன் நீளத்தை குறைக்க வேண்டும் என்று நாம் இதை பார்க்கக்கூடாது இது போன்றே நாம் குறைக்க விரும்புகிறோம் நாம் அதை சுழற்றும்போது நீளமான விளிம்பின் நீளம் உங்கள் பார்வையில் குறைகிறது உதாரணமாக இது நீளமானது நாம் அந்த நீளத்தை குறைக்க விரும்புகிறோம் அதனால் அது செங்குத்து பிளேன்உடன் ஒரு கோணத்தை உருவாக்குகிறது நாம் மேல் பார்வையில் மட்டுமே பார்க்க முடியும் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் மேல் பார்வையில் செய்யும்போது அது ஒரு கோணத்தை உருவாக்கும் வகையில் நாங்கள் உருவாக்குகிறோம் எனவே இந்த முழுப் பொருளும் அந்த வகையில் சுழற்றப்படுகிறது அதே வழியில் இதை சுழற்றி வரையவும் இந்த நீளங்களை மாற்றவும் சாய்வு கோணத்தை நாம் செய்யும்போது செங்குத்து பிளேன்உடன் அது எவ்வாறு உருவாகப் போகிறது என்பதை நாம் உணர முடியும் எனவே இதை நாம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சுழற்றுகிறோம் பின்னர் அந்த புள்ளிகளை மேல்நோக்கி இந்த திசையில் நாம் முன்னோக்கி நகர்த்துகிறோம் எனவே இந்த புள்ளிகளை ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் நாம் அதைச் செய்யும்போது c புள்ளி மற்றும் c புள்ளி அங்கு ஒத்துப்போகிறது b புள்ளி மற்றும் b புள்ளி அங்கு இணைகிறது எனவே ஒரு வரியால் சேரவும் இதேபோல் a புள்ளியும் a புள்ளியும் அங்கு ஒத்துப்போகிறது அதை இணைக்கவும் இதேபோல் இந்த d புள்ளியும் இந்த d புள்ளியும் ஒத்துப்போகிறது எனவே வரியுடன் இணைக்கவும் இப்போது இந்த o ஒத்துப்போகிறது அதாவது இந்த நீண்ட விளிம்பில் செங்குத்து பிளேன்உடன் ஒரு கோணத்தை உருவாக்கும் ஒரு முன் பார்வை எங்களிடம் உள்ளது மீதமுள்ள கோடுகள் அது எப்போதும் இடைவிட்டக் கோடுகள்ஆக இருக்கும் இந்த உச்சியை நாம் கட்டும் முறை இதுதான் இது மேல் பார்வை மற்றும் இது ஒரு பிரமிட்டின் முன் காட்சி அதன் நீண்ட விளிம்பு செங்குத்து பிளேன்உடன் சாய்ந்த கோணத்தை உருவாக்குகிறது மற்றும் கிடைமட்ட பிளேன்இல் நீண்ட விளிம்புகள் உள்ளது இப்போது கடைசி உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே 80 மிமீ விட்டம் மற்றும் உயரம் 100 மிமீ கொண்ட ஒரு கூம்பு கிடைமட்ட பிளேன்இல் அதன் ஜெனரேட்டர்களில் ஒன்றுடன் இருக்கிறது எனவே ஒரு கூம்பு ஜெனரேட்டர் கிடைமட்ட பிளேன்இல் இருக்க வேண்டும் மற்றும் அதன் அச்சு செங்குத்து பிளேன்ற்கு சாய்ந்ததாகத் தெரிகிறது எனவே நாம் ஒரு கூம்பைத் தேர்ந்தெடுப்போம் முதலில் முன் பார்வையில் முழு வட்டத்தையும் நாம் பார்க்கும் வகையில் சரிசெய்து அதை அந்த திசையில் திருப்புங்கள் அதனால் ஜெனரேட்டர் கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்கும் பின்னர் செங்குத்து பிளேன் சாய்ந்த கோணத்தை உருவாக்கும் வகையில் அட்சியை சுழற்றவும் எனவே அதை எப்படி உருவாக்குவது அந்த உதாரணத்தைப் பார்ப்போம் அதை நாம் படிப்படியாக செய்ய வேண்டும் முதலில் நாம் செய்வது கிடைமட்ட பிளேன்இல் ஒரு கூம்பு நாம் அதை உருவாக்கிய பின்னர் நாம் ஒரு சுழற்சியை செய்வோம் அதனால் ஜெனரேட்டர் கிடைமட்ட பிளேன்இல் இருக்கும் அதைச் செய்ய முதலில் ஒரு கூம்பு கிடைமட்ட பிளேன்இல் ஓய்வெடுக்கவும் அதன் அச்சு கிடைமட்ட பிளேன்ற்கு செங்குத்தாக இருக்கும் எனவே அச்சு இந்த பிளேன்ற்கு செங்குத்தாக கடந்து செல்கிறது ஒரு முக்கோணத்தைப் போல தோற்றமளிக்கும் முன் பார்வையைப் பெறுவோம் பின்னர் ஜெனரேட்டர்களில் ஒன்று o g தரையில் ஓய்வெடுக்கக்கூடிய வகையில் அதை சுழற்றுங்கள் எனவே ஒரு முறை நாம் தரையை தொடும் படி o g ஐ வரைந்தவுடன் கவராயம் மூலம் நாம் புள்ளிகளை குறிப்பிட முடியும் முடிந்தவுடன் நாம் இந்த புள்ளியை கீழே ப்ரொஜெக்ட் செய்யலாம் இது ஒரு வட்டம் எனவே நாம் அதை 12 சம பாகங்களாக அல்லது 8 சம பாகங்களாக பிரித்து இந்த வரிகளை ப்ரொஜெக்ட் செய்யலாம் எனவே இந்த வரியை நாம் 8 சம பாகங்களாக ப்ரொஜெக்ட் செய்யும் போது இறுதியாக நாம் ஒரு நீள்வட்டத்தை உருவாக்கும் நிலையில் இருப்போம் அதில் சேருங்கள் அதனால் கிடைமட்ட பிளேன்இல் அதன் ஜெனரேட்டருடன் ஓய்வெடுக்கும் ஒரு கூம்பு கிடைக்கும் அது முடிந்தவுடன் நாம் பார்த்தால் அதன் அச்சு இன்னும் கிடைமட்ட பிளேன்உடன் சாய்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது செங்குத்து பிளேன்ற்கு இணையாக உள்ளது எனவே ஜெனரேட்டரில் அந்த உச்சம் அல்லது ஒருவேளை அந்த கூம்பை நாம் சுழற்ற வேண்டும் அதனால் அச்சானது செங்குத்து பிளேன்உடன் ஒரு சாய்ந்த கோணத்தை உருவாக்குகிறது அதாவது இந்த திசையில் அதை சுழற்றுங்கள் அதனால் அச்சு செங்குத்து பிளேன்இல் சாய்ந்துவிடும் இது செங்குத்து பிளேன்இல் சாய்ந்ததை நாம் மேல் பார்வையில் மட்டுமே பார்க்க முடியும் எனவே ஒருவேளை சாய்வு கோணம் 40 டிகிரி இருக்கும் இப்போது மீண்டும் இந்த நீள்வட்ட புள்ளிகளை மாற்றவும் அது வட்டத்தில் நாம் செய்த 12 புள்ளிகள் அல்லது 8 புள்ளிகள் இருக்கும் இப்போது நீள்வட்டம் இந்த புள்ளிகளை மேலே மாற்றுவது போல் தெரிகிறது இதேபோல் இந்த 12 புள்ளிகளை மாற்றவும் பின்னர் நாம் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட ஒன்றை ஒரு நீள்வட்டமாக வைத்து இந்த வரிசையில் சேரலாம் ஒரு ஜெனரேட்டர் கிடைமட்ட பிளேன்இல் தங்கியிருக்கும் ஒரு கூம்பின் மேல் பார்வை மற்றும் முன் பார்வையை நாம் வரைவதற்கான வழி இதுதான் மற்றும் அதன் அச்சு செங்குத்து பிளேன்உடன் சாய்வு கோணத்தை உருவாக்குகிறது இந்த எடுத்துக்காட்டு அதை வீட்டுப்பாடமாக செய்யுங்கள் அடிபரப்பின் விழுந்து 20 மிமீ மற்றும் 30 மிமீ நீளமுள்ள ஒரு முக்கோண பிரமிடு கிடைமட்ட பிளேன்இன் ஒரு பக்கத்தில் ஓய்வெடுக்கிறது பிரமிட்டின் அச்சு அந்த கிடைமட்ட பிளேன்ற்கு 45 டிகிரி மற்றும் அந்த செங்குத்து பிளேன்ற்கு 60 டிகிரி சாய்ந்து உள்ளது அப்படி இருந்தால் அதன் ப்ரொஜெக்ஷன்ஸ்களை வரையவும்